எனவே இந்த கணக்கிற்காக என்னவெல்லாம் நாம் பார்த்தோமோ வெவ்வேறு வரம்புகளுக்காக A யிலிருந்து B வரையிலான இந்த வளைவு 39 76 ஐ காட்டுகிறது சுமை 54 மற்றும் 73 க்கு இடையில் உள்ளது எனவே இந்த பகுதி AB ஆகும் எனவே இந்த சமன்பாடு இது ஒரு நேரியல் சமன்பாடு ஆகும் எனவே இந்த பகுதி வரையப்பட்டது பின்னர் BC இது λ0 2 PL38 ஆகும் நாம் இந்த ஒன்றையும் பெற்றோம் பின்னர் இங்கிருந்து இது தொடங்குகிறது 73 MW இல் இருந்து 295 MW மொத்தம் ஆகும் எனவே இந்த நேர்கோட்டை நாம் பெறுகிறோம் பின்னர் கடைசி ஒன்று λ 0 8 ஆகும் இது C இல் இருந்து D வரை உள்ள வளைவு அதாவது λ73 4 to 78 8 ஆகும் இது PL க்கு எதிரான வின் வரைபடம் ஆகும் இது வெறும் மூன்று வெவ்வேறு சாய்வுகளைக் கொண்டு வரையப்பட்ட மூன்று வெவ்வேறு நேர்கோடுகள் ஆகும் உங்களால் அதை எளிதாக செய்ய முடியும் இந்த பக்கம் மொத்த சுமை மற்றும் இந்த பக்கம் ஆகும் அடுத்ததாக இந்த எடுத்துக்காட்டில் அடிப்படையில் மட்டுமே நாம் வேறு சில வேறுபட்ட தகவல்களை எடுத்து இதை ஒன்றைத் தீர்ப்போம் எடுத்துக்காட்டு 2 இல் உள்ள கணக்கு இந்த முந்தைய ஒன்றில் இரண்டு உற்பத்தி செய்யும் பிரிவுகளுக்கு இடையே உள்ள ஒரே சுமையின் சமமான பகிர்வுக்கு ஒப்பிட்டு 266 66 MW மொத்த சுமையின் உகந்த திட்டமிடலுக்கான சேமிப்பை நீங்கள் கணக்கிட்டீர்கள் மொத்த சுமை சமமான பகிர்வாக இருக்கும்போது ஒவ்வொன்றுக்கும் 133 33 MW ஆகும் இந்த ஒன்றை நீங்கள் உகந்தது என்று அழைக்கிறீர்கள் நீங்கள் உகந்த ஒன்றை எடுத்தால் 266 66 என நாம் கொடுத்துள்ளோம் பின்னர் இந்த விஷயத்தில் Pg1161 11 MW மற்றும் இந்த 108 55 MW அட்டவணையிலிருந்து 266 66 MW இன் உகந்த செயல்பாட்டுக்காக இந்த அட்டவணையிலிருந்து மட்டும் Pg1161 11 MW மற்றும் Pg2 105 5 MW ஆகும் எனவே சுமை சமமாக பகிரப்பட்டால் பின்னர் இரண்டும் அடிப்படையில் 2 ஆல் வகுக்கப்பட வேண்டும் எனவே இது Pg1133 33 MW மற்றும் Pg2133 33 MW இரண்டும் சமமானது எனவே இப்பொழுது IC1 என்பது C1 ஐ அந்த ஒரு C1dC1dPg1 dPg10 18 Pg141dPg1 ஐ தொகையிட கொடுக்கப்பட்டிருந்தால் நீங்கள் இதை தொகையிட்டால் இது C10 09 Pg1241 Pg1K1 ஆகிறது K1 ஒரு மாறிலி ஆகும் இதேபோல C2dC2dPg2 dPg20 36 Pg241dPg2 அதாவது C20 18 Pg2232 Pg2K2 ஆகும் K2 மற்றொரு மாறிலி ஆகும் இது இரண்டு ஆகும் இங்கே K1 மற்றும் K2 இரண்டும் மாறிலி ஆகும் எனவே அவற்றின் ICs கொடுக்கப்பட்டுள்ளன C1 மற்றும் C2 ஐ பெறுவதற்கு நீங்கள் அவற்றை தொகையிட வேண்டும் எனவே இப்பொழுது இந்த இரண்டும் கொடுக்கப்பட்டிருந்தால் இப்பொழுது நீங்கள் உகந்த ஒன்றை எடுத்தால் அந்த உகந்த ஒன்று என்றால் 266 66 ஐ உற்பத்தி செய்ய உகந்ததான எரிபொருள் விலை ஆகும் எனவே நாம் Pg1161 11 மற்றும் C2105 55 Rshr ஐ தீர்ப்போம் Pg1 மற்றும் C1Pg1161 11C2Pg2105 55 இன் பண்பில் நீங்கள் பதிலீடு செய்யுங்கள் இது 0 11 K10 55K214324K1K2 Rshr எனவே K1 K2 ஆகிய மாறிலிகள் இங்கே உள்ளன இப்பொழுது சுமைகள் சமமாக பகிரப்படும் எரிபொருள் விலை C1Pg1133 33C2Pg2133 33 ஆக இருக்கும் எனவே அந்த விஷயத்தில் இது 0 33K214533K1K2 Rshr ஆகும் இங்கேயும் கூட K1 K2 உள்ளன ஆகையால் உகந்த திட்டமிடல் செயல்பாட்டிற்கான நிகர சேமிப்பு அதிலிருந்து உங்களால் செய்ய முடியும் உண்மையில் இது அதிகமானது ஏனெனில் இது உகந்த முறையில் பகிரப்படவில்லை ஆகையால் உகந்த திட்டமிடல் செயல்பாட்டுக்கான நிகர சேமிப்பு இது சமமான பகிர்வு 14533K1K2 14324K1K2209 Rshr ஆகும் எனவே நீங்கள் உகந்த முறையில் செயல்படவில்லை என்றால் நீங்கள் மணிக்கு 209 ரூபாய் இழந்தவராக இருப்பீர்கள் இது எளிமையான எடுத்துக்காட்டு ஏனெனில் சமமான பகிர்வு என்றால் இந்த அளவு கூட்டல் K1 K2 மாறிலி மற்றும் உகந்தது என்றால் இந்த அளவு ஆகும் எனவே இயல்பாகவே ஒருவர் உகந்த செயல்பாட்டுக்கு செல்ல வேண்டும் எனவே வருடம் முழுவதும் மாற்றம் இல்லை மின் திறன் இழப்பு இல்லை என்று அனுமானித்தால் வருடாந்திர சேமிப்பு 8760×2091830840 Rs ஆக இருக்கும் எனவே இப்பொழுது நாம் செய்தது எல்லாம் இழப்புகள் இன்றி செய்யப்பட்டவை ஆகும் இப்பொழுது நாம் என்ன செய்யப் போகிறோம் என்றால் தொடர் இழப்புகளை கருத்தில் கொண்டு பொருளாதார அனுப்புகையை படிக்கப்போகிறோம் இப்பொழுது நீங்கள் தொடர் இழப்புகளை கருத்தில் கொள்ள வேண்டும் இப்பொழுது ஒரு விஷயம் நாம் ஏற்கனவே சுமை ஆய்வுகளை முடித்து விட்டோம் எனவே இயற்கையாகவே எங்காவது அந்த செலுத்தப்பட்ட திறன் அந்த இழப்பு அந்த உருவாக்கம் i1mPgii1nPLiPloss க்கு இணையாக உள்ளது இதுவே விஷயம் இப்பொழுது கேள்வி என்னவென்றால் இப்பொழுது நம்மிடம் n எண்ணிக்கையிலான பஸ்கள் மற்றும் m எண்ணிக்கையிலான மின்னியற்றிகள் உள்ளன எனவே அதற்கு பதிலாக இந்த சமன்பாடுகளை நாம் i1mPgi i1nPLiPloss என்பது போல எழுத முடியும் இங்கே இந்த விஷயம் m ஆகும் எனவே மின்னியற்றிகள் அங்கே உள்ளன நாம் Pgi என்று கருதுவோம் இது அங்கே இல்லையென்றால் Pgi0 ஆகும் அதனால் தான் இந்த ஒன்றை எடுக்கிறோம் எனவே இந்த ஒன்றை நீங்கள் i1mPgi i1nPLiPloss என்று எழுத முடியும் இதுவே விஷயம் ஆகும் இப்பொழுது செலுத்தப்பட்ட நிகர திறன் நமக்கு தெரியாது Pgi க்காக மட்டும் இது உங்களது மின்னியற்றி ஆகும் மற்றும் இது உங்களது சுமை PLi ஆகும் நாம் உண்மையான திறனை மட்டுமே கருதுகிறோம் அதாவது செலுத்தப்பட்ட நிகர திறன் PiPgi PLi ஆகும் அதாவது செலுத்தப்பட்ட நிகர திறன் Pgi PLi என்றால் இந்த சமன்பாடு இதை i1mPiPloss என்று எழுத முடியும் அதாவது அனைத்து பஸ்களிலும் உள்ள செலுத்தப்பட்ட திறனின் கூட்டுத்தொகை திறன் இழப்பைக் கொடுக்கும் இதைத்தான் நான் விளக்க விரும்பினேன் ஏனெனில் இந்த விஷயத்தை நான் பயன்படுத்துவேன் எனவே அனைத்து பஸ்களிலும் உள்ள செலுத்தப்பட்ட திறனின் கூட்டுத்தொகை திறன் இழப்பைக் கொடுக்கும் அதனால்தான் இந்த n ஐ நான் m க்கு பதிலாக எடுத்தேன் மின்னியற்றிகள் இருக்கும் போது nm என்று நீங்கள் கருதுங்கள் மின்னியற்றிகள் அங்கே இல்லையென்றால் இது 0 PLi ஆகும் அதனால் தான் i12n வை உங்களுக்கு காட்டுவதற்காக நாம் இதை எடுத்தோம் எனவே அதே விஷயம் அதே தர்க்கத்தை நாம் இங்கே பயன்படுத்துவோம் திறன் அழியாமை விதியிலிருந்து PLossi1nPii1mPgi i1nPLi என்று நம்மால் எழுத முடியும் இது சமன்பாடு 23 ஆகும் எனவே இழப்பு என்பது உண்மையில் திறனின் மொத்த செலுத்தம் ஆகும் அனைத்து பஸ்பார்களில் உள்ள செலுத்தப்பட்ட திறனின் கூட்டுத்தொகை ஆகும் இது உங்களுக்கு புரிந்து கொள்ளத்தக்கதாக உள்ளது இப்பொழுது Pi net injected power at bus i இதை நான் காட்டியுள்ளேன் PLosstotal line loss பெயரிடும் முறையை நான் கொடுத்துள்ளேன் பின்னர் Pgi power generated by ithgenerator இது உங்களுக்கு புரிந்து கொள்ளத்தக்கது மற்றும் PLi load at bus i ஆகும் இப்பொழுது PLi என்பது குறிக்கப்பட்டது மற்றும் நிலையானது என்று அனுமானிக்க பட்டுள்ளது எனவே சுமை உங்களுக்கு தெரியும் என்று நாம் அறிவோம் சுமை எப்போதும் நிலையானதாக உள்ளது ஆனால் Pgi மாறிகள் ஆகும் எனவே PLi பின்னர் சமன்பாடு மூன்றிலிருந்து PLoss Pgi ஐ சார்ந்துள்ளது என்பதை பார்க்க முடியும் அதாவது சுமை நிலையானதாக இருந்தால் பின்னர் PLoss Pgi யின் செயல் ஆகும் Pgi ஐ சார்ந்துள்ளது எனவே பஸ் ஒன்று ஒரு ஸ்லாக் பஸ் ஆகும் மற்றும் ஸ்லாக் பஸ் திறன் P1Pg1P1PL1 ஆகும் ஸ்லாக் பஸ்ஸில் ஏதேனும் சுமை சேர்க்கப்பட்டால் சுமை பாய்வு மீள்செய்கை செயன்முறையின் போது ஸ்லாக் பஸ்ஸில் ஏதேனும் சுமை சேர்க்கப்பட்டால் நீங்கள் மீள்செய்கை செயல்முறையை கருதவேண்டியதில்லை என்று நான் உங்களுக்கு கூறியுள்ளேன் ஏனெனில் இது ஒரு போலி மாறி ஆகும் உண்மையில் அது உங்களுக்கு தேவையில்லை ஆனால் நீங்கள் சுமை பாய்வு ஆய்வுகளை பெற்றவுடன் அந்த சமயத்தில் அந்த P1 அந்த Pg1 P1PL1 ஆக இருக்க வேண்டும் இது ஒரு சார்ந்த மாறி ஆகும் மற்றும் இது சுமை பாய்வு சமன்பாடுகளை தீர்ப்பதன் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது ஆகையால் Pgi யின் மட்டுமே சாரா மாறிகள் ஆகும் எனவே கொடுக்கப்பட்ட திறன் அமைப்பிற்க்காக மற்றும் அனைத்து பஸ்களிலும் கொடுக்கப்பட்ட PLi மற்றும் QLi மற்றும் i 1 2 3m பஸ்களில் குறிக்கப்பட்டுள்ள மின்னழுத்த அளவு Vi PLoss இன் செயல்பாட்டு சார்பு PLossPLossPg2Pg3Pgm என்று எழுதப்படலாம் அதாவது பஸ் ஒன்று ஒரு ஸ்லாக் பஸ் ஆகும் அதாவது நீங்கள் 1 to m மொத்த பஸ்கள் என்று அனுமானித்தால் மற்றும் பஸ் ஒன்று ஒரு ஸ்லாக் பஸ் ஆக இருந்தால் இழப்பு உண்மையில் Pg2Pg3Pgm யின் செயலாக உள்ளது அதாவது நம்மால் அந்த இழப்பை எழுத முடியும் இழப்பு உண்மையில் PLossPLossPg2Pg3Pgm இன் செயல் ஆகும் ஏனெனில் PLossi1nPii1mPgi i1nPLi என்று நீங்கள் பார்த்துள்ளீர்கள் ஆனால் பஸ் ஒன்று ஒரு ஸ்லாக் பஸ் ஆக இருந்தால் மற்றும் Pg1P1PL1 என்றால் ஸ்லாக் பஸ்ஸில் ஏதேனும் சுமை இருந்தால் அதாவது இந்த இழப்பு உண்மையில் Pg2Pg3Pgm இன் செயல் ஆகும் இப்பொழுது இந்த உருவாக்கம் விஷயத்தின் அடிப்படையில் இந்த இழப்பு சூத்திரத்தை இந்த தலைப்பின் இந்தியில் நாம் வருவிக்கலாம் ஏனெனில் இவை அனைத்து விஷயங்களின் செயலாக PLoss ஐ நான் வருவிக்க முயற்சித்தால் பின்னர் இந்த விஷயத்தின் முழுமையான தொடர்ச்சி தொலைந்துவிடும் ஏனெனில் இந்த வருவித்தல் சிறிது நீண்டதாக உள்ளது எனவே இறுதியில் இந்த சமயத்தில் நாம் PLossPLossPg2Pg3Pgm என்று அனுமானித்து தொடர்ந்து செயல்படுவோம் ஆனால் இறுதியில் நான் உங்களுக்கு இழப்பு சூத்திரத்தை தருகிறேன் இப்பொழுது நமக்கு இது தேவை இல்லை எனவே நாம் அதை அனுமானிப்போம் ஆனால் நான் இதை செய்ய முயற்சித்தால் பின்னர் இந்த அனைத்து தொடர்ச்சிகளும் உண்மையில் கலைந்துவிடும் எனவே சமன்பாடு 24 சுமை பாய்வு தீர்வுகளை சார்ந்துள்ளது என்பது உண்மையாகிறது இப்பொழுது மொத்த எரிபொருள் விலைக்கான வெளிப்பாடு CTi1mCiPgi என்பதன் மூலம் கொடுக்கப்பட்டுள்ளது இது உண்மையில் 24 ஆகும் நான் உண்மையில் இந்த ஒன்றை 24 என்று செய்துள்ளேன் எனவே இது தெரிந்த மொத்த எரிபொருள் விலை ஆகும் ஏற்கனவே முன்னர் இந்த ஒன்றை நீங்கள் பார்த்துள்ளீர்கள் இப்பொழுது இழப்பு கருதப்படுகிறது என்பதற்கு உட்பட்டுள்ளது ஏனெனில் மொத்த உருவாக்கம் சுமை கூட்டல் இழப்புக்கு இணையாக உள்ளது எனவே அதனால்தான் இந்த சமன்பாட்டை நான் i1mPgi PLossPg2Pg3Pgm PL0 என்று எழுதுகிறேன் எனவே உருவாக்கம் கழித்தல் இழப்பு கழித்தல் சுமை இது ஒரு திறன் சமநிலை சமன்பாடு ஆகும் எனவே இது சமன்பாடு 25 ஆகும் மற்றும் Pg வரம்பு PgiminPgiPgimax என்று கொடுக்கப்பட்டுள்ளது இப்பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம் பின்னர் மீண்டும் அந்த லாக்ராங்கியன் பெருக்கி என்னும் அதே விஷயத்தை நீங்கள் பின்பற்றுவீர்கள் எனவே முதலில் மின்னியற்றி வரம்புகள் இல்லாத விஷயத்தை நாம் கருதுவோம் எடுத்துக்காட்டாக மின்னியற்றி வரம்பை நாம் பின்னர் பார்ப்போம் மிகுதிப்படுத்திய விலை செயல் CTi1mCiPgi i1mPgi PLossPg2Pg3Pgm PL என்று வரையறுக்கப்படுகிறது இது சமன்பாடு 27 ஆகிம் இங்கே என்பது லாக்ராங்கியன் பெருக்கி ஆகும் நாம் வைப் பொறுத்து அந்த வகைக்கெழுவை எடுத்து 0 க்கு சமமாக செய்தால் நீங்கள் அந்த வகைக்கெழுவை எடுத்தால் பொதுவாக இந்த திறன் சமநிலை சமன்பாடு உண்மையில் 0 ஆகும் அதாவது நீங்கள் வைப் பொறுத்து அந்த வகைக்கெழுவை எடுத்தால் அங்கே ஒரு மைனஸ் குறியீடு இங்கே இருப்பதை பாருங்கள் ஆனால் 0 க்கு இணையாக உள்ளது எனவே பூஜ்யத்திற்கு இணையாக உள்ளதற்கு முன்பாக மைனஸ் ஐ கருத தேவையில்லை அதனால்தான் அந்த dCTdλi1mPgi PLoss PL0 இது சமன்பாடு 28 ஆகும் இப்பொழுது இந்த சமன்பாட்டில் மீண்டும் Pg1 ஐ பொறுத்து நீங்கள் வகைக்கெழுவை எடுக்கிறீர்கள் அதாவது dCTdPg1dC1dPg1 என்னும் இந்த ஒரு விஷயத்தை பெற்றுள்ளீர்கள் நான் என்ன சொல்கிறேன் என்றால் Pg1 ஐ பொறுத்து வகைக்கெழுவை எடுங்கள் நீங்கள் அவ்வாறு செய்தால் இதைப்போன்ற ஒன்றாக இது இருக்கும் எடுத்துக்காட்டாக உங்களால் இதை புரிந்துகொள்ள முடியும் என்பதற்காக நான் இதை எழுதுகிறேன் C T டில்டே உண்மையில் இது CTi1mCiPgi λi1mPgi PLossPg2Pg3Pgm PL ஆகும் எனவே இதுவே விஷயம் மற்றும் இந்த அடைப்புக்குறியை மூடுங்கள் எனவே Pg1 ஐ பொறுத்து நீங்கள் வகைக்கெழுவை எடுத்தால் பின்னர் dCTdPg1dC1dPg1 λ0 ஆகும் அதாவது dC1dPg1 ஆகும் எனவே அதனால்தான் Pg1 ஐ பொறுத்து நீங்கள் வகைக்கெழுவை எடுக்கும்போது dCTdPg1dC1dPg1 λ0 இது சமன்பாடு 29 ஆகும் இப்பொழுது வேறொரு விஷயம் என்னவென்றால் i23m காக dCTdPgidCidPgi λ1 dPLossdPgi0 ஆகும் ஆனால் இங்கே i 1 ஏற்கனவே வகைக்கெழு இங்கே எடுக்கப்பட்டது i23m ஆக இருக்கும்போது அந்த சமயத்தில் நீங்கள் எடுத்தீர்கள் எனவே இதுவே அதுவாகும் எனவே 28 29 30 இந்த மூன்று சமன்பாடுகளை இந்த வகைக்கெழுவிலிருந்து நாம் பெற்றோம் அடுத்ததாக 30 இந்த சமன்பாடு 30 ஆக எழுதப்பட்டிருக்கலாம் நான் என்ன சொல்கிறேன் என்றால் இந்த சமன்பாடு 30 ஐ நாம் இந்த வடிவத்தில் எழுதுகிறோம் சமன்பாடு 30 LidCidPgiλ என எழுதப்பட்டுள்ளது நாம் என்ன செய்கிறோம் என்றால் உண்மையில் நாம் LidCidPgiλ என்று வரையறுக்கிறோம் இங்கே i23m க்காக Li11 dPLossdPgi ஆகும் அதாவது உங்களது புரிதலுக்காக இந்த சமன்பாட்டை மீண்டும் எழுதுகிறேன் இந்த சமன்பாட்டை dCidPgi1 dPLossdPgi என்று நம்மால் எழுத முடியும் இந்த ஒன்றால் நம்மால் எழுத முடியும் மற்றும் நாம் Li11 dPLossdPgi என்பதை வரையறுக்கிறோம் இந்த ஒன்றை நாம் வரையறுக்கிறோம் என்றால் LidCidPgi ஆகும் எனவே அதனால்தான் நீங்கள் இந்த சமன்பாட்டை மட்டும் i23m காக LidCidPgiλ என்று எழுதுகிறீர்கள் இப்பொழுது Li என்பது ith மின்னியற்றிக்காக தண்டனை காரணி என்று அறியப்படுகிறது மற்றும் இந்த சமன்பாட்டிலிருந்து அதாவது சமன்பாடு 29 இல் இருந்து இந்த சமன்பாடு dC1dPg1 λ0 ஆகும் நீங்கள் இதை பெருக்கினால் உண்மையில் இது 1× dC1dPg1 ஆகும் அதாவது L11 ஆனால் L2L3 ஆகியவை ஒன்று இல்லை ஏனெனில் அவை இந்த ஒன்றுடன் தொடர்புடையவை ஆனால் L11 அதாவது அதனால்தான் நான் இங்கே L1Li என்பது ith மின்னியற்றிக்காக தண்டனை காரணி என்று எழுதியுள்ளேன் மேலும் சமன்பாடு 29 இல் இருந்து L11 என்பதை குறித்துக் கொள்ளுங்கள் அதாவது பொதுவாக நீங்கள் L1 L1 ஐ இங்கேயும் கூட சேர்த்தால் i 2 3m கொடுக்கப்பட்டுள்ளது என்னால் இந்த சமன்பாட்டில் நீங்கள் L1 ஐ கூட சேர்த்தால் L11 ஆகும் பின்னர் சமன்பாடு 29 மற்றும் 30 இல் கொடுக்கப்பட்டுள்ள மிகையாக்கலுக்காக இந்த தேவையான நிபந்தனை கொடுக்கப்பட்டுள்ளது இது L1dC1dPg1L2dC2dPg2L3dC3dPg3LmdCmdPgmλ இது சமன்பாடு 34 ஆகும் ஆனால் L11 ஆகும் எனவே சமன்பாடு 34 உண்மையில் ஒவ்வொரு மின்னியற்றிக்காகவும் பெருக்கற்பலன் LidCidPgiλ என்று இருக்கும் வகையில் அனைத்து மின்னியற்றிகளும் உகந்த திட்டமிடலுக்காக வேலை செய்கின்றன என்பதை சுட்டிக்காட்டுகிறது இழப்பு பதம் அங்கே இல்லாதபோது இந்த L1 பதம் அங்கே இல்லை L1L2Lm இது அங்கே இல்லை ஏனெனில் அந்த சமயத்தில் இழப்பு கருதப்படவில்லை ஆனால் இழப்பு L11 என்று நீங்கள் கருதும் அதே சமயத்தில் இது சரியானது ஆனால் L2Lm ஐ நீங்கள் கணக்கிட வேண்டும் அதாவது இழப்பு சூத்திரத்திலிருந்து மற்றும் வகைக்கெழுவிலிருந்து L2Lm ஐ நீங்கள் கணக்கிட வேண்டும் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் அதாவது dC1dPg1dC2dPg2dC3dPg3 என்றால் என்ன இந்த அணைத்து விஷயங்களும் ICs அதாவது கூடுதல்முறை விலை ஆகும் மற்றும் அவை அவைகளின் தண்டனை காரணி Li அதாவது L2Lm என்பதைக்கொண்டு எடையிடப்படுகின்றன எனவே இதுவே நிபந்தனை ஆகும் எனவே நாம் என்ன செய்வோம் நாம் ஒரு கோட்பாடை எடுத்துக்கொள்வோம் ஒவ்வொரு கோட்பாட்டுக்கும் நாம் என்னவெல்லாம் செய்வோமோ அவற்றை ஒரு எடுத்துக்காட்டை எடுத்து பார்ப்போம் உண்மையில் நீங்கள் வகுப்பறையில் கற்ப்பிக்கும்போது நாம் மாணவருடன் பல உரையாடல்களை பரிமாறிக்கொள்வோம் எனவே இங்கே நீங்கள் என் முன்னாள் இல்லை எனவே என்னால் உரையாடலுக்கு செல்ல முடியாது ஆனால் எப்படியும் நீங்கள் இவை அனைத்தையும் புரிந்துகொள்கிறீர்கள் என்று நம்பிக்கை உள்ளது எனவே பெரிய தண்டனை காரணிகள் நிலையங்களை குறைந்த கவர்ச்சிகரமானதாக செய்கின்றன இது தான் உண்மை மற்றும் நிலையத்திலிருந்து சிறிய கூடுதல்முறை விலை தேவைப்படுகிறது எனவே பின்னர் இயற்கையாகவே எரிபொருள் விலை குறைந்தபட்சமாக இருக்கும் எனவே அதனால்தான் பெரிய தண்டனை காரணிகள் நிலையத்தை குறைந்த கவர்ச்சியானதாக செய்கின்றன எனவே இப்பொழுது எடுத்துக்காட்டு 4 எடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் புரிந்துகொள்ளும் வகையில் என்னிடம் சில எடுத்துக்காட்டுகள் உள்ளன இரண்டாய் பஸ் கணக்கு உள்ளது பஸ் ஒன்று பஸ் இரண்டு இது மின்னியற்றி Pg1 Pg2 ஆகும் நமது குறிக்கோள் உண்மையான திறன் உருவாக்கல் ஆகும் நாம் உயிர்ப்புள்ள திறனை கருதவில்லை இது பஸ் ஒன்று ஆகும் PL1 300 MW மற்றும் PL2 70 MW எனவே மாதிரி திறன் அமைப்பு இந்த அளவு ஆகும் மற்றும் இந்த இரண்டு உற்பத்தி செய்யும் பிரிவுகளின் கூடுதல் முறை இது IC10 35 Pg141 RsMWhr மற்றும் IC20 35 Pg241 RsMWhr என்று கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இது கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் மற்றொரு விஷயத்தில் ஒரு இழப்பு வெளிப்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு திறன் இழப்பு வெளிப்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது அது PLoss 0 001Pg2 702MW என்னும் இந்த வெளிப்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது எனவே நீங்கள் உகந்த திட்டமிடல் மற்றும் மின்செலுத்த இணைப்பின் திறன் இழப்பை நிர்ணயிக்க வேண்டும் மின்செலுத்த இணைப்பு என்றால் இந்த தொடர் இழப்பு மின்செலுத்த இணைப்பு எனவே கேள்வி என்னவென்றால் நாம் எப்போது இந்த கணக்கை தீர்ப்போம் என்பதாகும் நேரடியாக வரும் நேரியலற்ற சமன்பாடுகளை தீர்க்க முடியாது எனவே இந்த எடுத்துக்காட்டுக்காக நான் என்னவெல்லாம் கிடைக்கிறதோ அந்த சில சோதனை மற்றும் பிழை மதிப்புகளை எடுப்பேன் மற்றும் அதை எவ்வாறு தீர்ப்பது என்பதை உங்களுக்கு கொடுப்பேன் பின்னர் வரும் நிலையில் வெவ்வேறு வகையான கணக்குகளை திரும்பவும் நாம் எடுக்கும் போது நான் உங்களுக்கு தீர்வை கொடுக்க மாட்டேன் நான் வேறொரு கணக்குக்கான தீர்வை உங்களுக்கு தருவேன் ஆனால் அதை எவ்வாறு செய்வது என்பதற்கான இறுதி சமன்பாட்டை உங்களுக்கு கொடுப்பேன் ஆனால் இது உங்களுக்கு ஒரு பயிற்சி படமாக இருக்கும் மற்றும் இதை மீண்டும் செய்யுங்கள் எனவே நான் அதற்கு வருவேன்